லிமிட்ஸ் அண்ட் பிட்ஸ் கள் பற்றி தொடர்ந்து காண்போம் இப்போது டெய்லரின் கொள்கையைப் பற்றிப் பார்ப்போம் இது மிக முக்கியமான கொள்கையாகும் இது இந்த GO கேஜ் ற்கும் NO GO கேஜ் ற்கும் பயன்படுத்தப்படுகிறது GO கேஜ் மற்றும் NO GO கேஜ் என்பது இண்டிகேட்டர் கேஜ் ஆகும் இங்கே நாம் பொருளின் அளவீடு சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் டெய்லர் முன்மொழியப்பட்ட கோட்பாடு லிமிட் கேஜ் களின் வடிவமைப்பில் விரிவாகப் பயன்படுத்தப்படுகிறது இது செயல்பாட்டை வரையறுக்கிறது மட்டுமல்லாமல் பெரும்பாலான லிமிட் கேஜ்களின் வடிவத்தையும் வரையறுக்கிறது இதை மீண்டும் குறிப்பிட்டு காட்டுகிறேன் அதாவது லிமிட் கேஜ் செயல்பாட்டை வரையறுப்பது மட்டுமல்லாமல் பெரும்பாலான லிமிட் கேஜ்களின் வடிவத்தையும் வரையறுக்கிறது எச் மற்றும் எச் எஸ் எனப்படும் அதிகபட்ச பொருள் நிலையை சரிபார்க்க GO கேஜ் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று டெய்லரின் கொள்கை கூறுகிறது அதாவது துளையின் குறைந்தபட்ச வரம்பு மற்றும் ஷாப்ட் ன் அதிகபட்ச வரம்பு குறிக்கிறது இது ஒரே நேரத்தில் சுற்றுத்தன்மை அளவு இருப்பிடம் போன்ற பிற முக்கியமான விஷயங்கள் மற்றும் இதனுடன் தொடர்புடைய பல பரிமாணங்களை சரி பார்க்கிறது இணைக்கக் கூடிய இரண்டு மேற்பரப்புகளின் அதிகபட்ச பொருளின் நிலையை சரி பார்க்க இரண்டு முக்கியமான கருத்துக்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் அது L H மற்றும் H L இது ஒரே நேரத்தில் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய பல பரிமாணங்களை சரிபார்க்க வேண்டும் அதாவது நான் ஒரு பொருளில் உள்ள துளையை அளவிட முயற்சி செய்கிறேன் எனவே இது ஒரு GO கேஜ் நான் GO கேஜ் செருகும்போது அனைத்து பரிமாணங்களையும் சரிபார்க்க வேண்டும் அதாவது சுற்றுத்தன்மை அளவு இருப்பிடம் மற்றும் அதிகபட்ச பொருள் போன்ற அனைத்து அம்சங்களையும் சரி பார்க்க வேண்டும் NO GO கேஜ் குறைந்தபட்ச பொருள் நிலை அல்லது குறைந்தபட்ச உலோக நிலை ஆன H H அல்லது L S சரிபார்க்க வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே இது ஒரு நேரத்தில் ஒரு பரிமாணத்தை மட்டும் சரிபார்க்கும் ஆனால் ஒவ்வொரு தனிப்பட்ட பரிமாணத்திற்கும் ஒரு தனி GO கேஜ் தேவைப்படுகிறது இது ஒரு நேரத்தில் ஒரு பரிமாணத்தை மட்டுமே சரிபார்க்க வேண்டும் முந்தைய நிகழ்வுகளில் இது முடிந்தவரை பல தொடர்புடைய பரிமாணங்களை சரி பார்க்குமாறு இருந்தது ஆனால் இங்கே அது ஒரு நேரத்தில் ஒரு பரிமாணத்தை மட்டுமே சரிபார்க்க வேண்டும் இதனால் ஒவ்வொரு தனிப்பட்ட பரிமாணங்களுக்கும் தனி NOT GO அல்லது NO GO கேஜ் தேவைப்படுகிறது பரிசோதனையின் போது GO பக்கத்தை உபயோகிக்கலாம் அடிப்படையில் நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் என்றால் இந்த பக்கத்தை GO கேஜ் ஆகவும் இந்த பக்கம் NO GO கேஜ் ஆகவும் வைத்திருக்க முயற்சிக்கிறோம் எனவே இரண்டு கேஜ் களைக் கொண்டிருப்பதைக் காட்டிலும் இது பிளக் கேஜாக இருக்கலாம் அல்லது அது ஸ்னாப் கேஜாக இருக்கலாம் அல்லது அது துளைக்குள் தள்ளப்பட்டு பார்க்கக்கூடிய வகையாக இருக்கலாம் உங்களிடம் சிறிய அசல் விகிதம் கொண்ட துளைகள் இருந்தாலும் பெரிய அசல் விகிதம் கொண்ட துளைகள் இருந்தாலும் சரிபார்க்கலாம் அதாவது மாண்ட்ரிலின் நீளம் பெரியதாக இருக்கும் என்று கருதலாம் எனவே இதைத் தள்ளும்போது இதன் வடிவியல் அளவுரு சரிபார்க்கப்படலாம் ஒரு பக்கம் GO ஆக இருக்கும் ஒரு பக்கம் NO GO ஆக இருக்கும் நீங்கள் எப்போதும் சுயாதீன அளவீடுகளைக் கொண்டிருக்கலாம் ஆனால் இவற்றை பராமரிப்பது ஒரு சிக்கலாக இருக்கும் எனவே இரண்டு கேஜ்களையும் தக்கவைத்துக்கொள்வது ஒரு சிக்கலாக இருக்கும் எனவே மக்களின் அருமையான யோசனையுடன் வெளி வந்திருப்பது என்னவென்றால் எங்களுக்கு ஒரு பக்கம் GO ஒரு பக்கம் NO GO இருப்பது GO கேஜ் இது ஒரே நேரத்தில் பல அம்சங்களை அல்லது முடிந்தவரை பல தகவல்களை சரிபார்க்க முயற்சிக்கும் இங்கே அது ஒரு நேரத்தில் ஒன்றை மட்டுமே சரிபார்க்கும் பரிசோதனையின் போது தேவையற்ற சக்தியைப் பயன்படுத்தாமல் கேஜ் ன் GO பக்கமானது துளைக்குள் நுழைய வேண்டும் அல்லது கேஜ் ன் எடையினால் ஷாப்ட் ன் மேல் புகுந்து செல்ல வேண்டும் நீங்கள் ஒரு துளை சரிபார்க்கிறீர்கள் என்றால் NO GO கேஜ் பக்கம் நுழையவோ அல்லது கடந்து செல்லவோ கூடாது ஒரு கேஜ் ன் GO பக்கம் அதன் அடிப்படை அல்லது பெயரளவு அளவான L H அல்லது H S ஐ உறுதிப்படுத்துகிறது H S என்றால் என்ன ஷாப்ட் ன் அதிகபட்ச வரம்பு ஆகும் இது அதிகபட்ச உலோக நிலையை சரிபார்க்க வடிவமைக்கப்பட்டுள்ளதால் NO GO அளவின் அடிப்படை அல்லது பெயரளவு அளவு H H அல்லது L S உடன் ஒத்திருக்கிறது ஏனெனில் இது குறைந்தபட்ச பொருள் நிலையை சரிபார்க்க வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே டெய்லரின் கொள்கை GO கேஜ் மற்றும் NO GO கேஜ் வடிவமைக்க பயன்படுத்தப்படுகிறது எனவே GO பக்கம் ஒரு புறமும் NO GO பக்கம் மறுபுறமும் இருக்கும் GO கேஜ் ஒரே நேரத்தில் சுற்றுத்தன்மை அளவு மற்றும் அதிகபட்ச பொருள் நிலையை சரிபார்க்கும் NO GO கேஜ் ஒரு நேரத்தில் ஒரு பரிமாணத்தை மட்டுமே சரிபார்க்கும் இது குறைந்தபட்ச பொருள் நிலையை சரிபார்க்க பயன்படும் ஒரே நேரத்தில் ஒரு துளையின் ஒன்றுக்கு மேற்பட்ட பரிமாணங்களை சரிபார்க்க GO பிளக் கேஜ் பயன்படுத்தப்படுகிறது GO பிளக் கேஜ் முழு வட்ட வடிவத்தில் இருக்க வேண்டும் மற்றும் துளையின் முழு நீளத்திற்கும் இருக்க வேண்டும் என்பதை இங்கே சரிபார்க்க வேண்டியது அவசியம் எனவே உங்களிடம் ஒரு துளை இருந்தால் அதை அளவிட என்னிடம் ஒரு GO கேஜ் இருப்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இந்த GO கேஜ் துளை வழியாக முழுமையாக நுழைய வேண்டும் அது மறுபுறம் வெளியே வர வேண்டும் எனவே நீங்கள் துளையின் வடிவம் மற்றும் அளவை சரிபார்க்க முயற்சி செய்யலாம் இது ஒரு துளை மற்றும் இது உங்கள் GO கேஜ் இப்போது குறிப்பு என்ன GO கேஜ் முழு நீளத்திற்கு செல்ல வேண்டும் அதாவது உங்களிடம் GO கேஜ் இருக்கலாம் உங்களிடம் NO GO கேஜ் இருக்கலாம் எனவே நீங்கள் அதை பார்வையால் அடையாளம் கண்டுபிடிக்க GO பக்கமானது பச்சை நிறத்தில் இருக்கும் NO GO பக்கமானது சிவப்பு நிறத்திலும் இருக்கும் சில சமயங்களில் நிறங்கள் உரிக்கப்பட்டிருந்தால் அல்லது எழுத்தை நீங்கள் தெளிவாகக் காண முடியவில்லை என்றால் இதை நீங்கள் அடையாளம் காண GO பாதை எப்போதும் நீண்டதாக இருக்கும் NO GO பாதை குறுகியதாக இருக்கும் என்பதை உங்கள் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ளலாம் பரிசோதனையின்போது துளையின் நேர் தன்மை அல்லது வட்ட தன்மையில் ஏதேனும் தவறு இருந்தால் அதை உறுதிப்படுத்த முடியும் வட்ட தன்மை என்றால் என்ன இது ஒரு சிலிண்டர் பகுதி மற்றும் நீங்கள் இந்த பகுதியைக் காண முயற்சிக்கும்போது இங்கே நாம் பார்ப்பது ஒரு துளையின் வட்டமாக இருக்கப் போகிறது GO கேஜ் ன் முழு நுழைவு அனுமதிக்கப்படாது இதனால் இது எந்தவொரு குறுக்குவெட்டிலும் விட்டத்தை கட்டுப்படுத்துவது மட்டுமல்லாமல் துளை சீரமைப்பையும் உறுதி செய்கிறது நான் ஏற்கனவே ஒரு பொருளை வரைந்தேன் இது போன்ற ஒரு பொருளை நீங்கள் கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு பிரிவிலும் நீங்கள் அளவிட முயற்சிக்கும்போது அது சரியாக 20 பிளஸ் அல்லது மைனஸ் 0 1 மில்லிமீட்டர் வரம்பிற்குள் இருக்கும் ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த பொருளின் சீரமைப்பைக் கண்டால் ஷாப்ட் முற்றிலும் வளைந்திருக்கும் அது துளைக்குள் தள்ளப்படும்போது அல்லது துளை வடிவமைக்கப்படும்போது சிறிதளவு தவறு ஏற்பட்டிருந்தால் அதை இந்த கேஜ் ன் மூலம் கண்டுபிடிக்க முடியும் அதனால்தான் அது முழு நீளத்திற்குச் செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனால்தான் ஒரே நேரத்தில் பல அளவுருக்களைச் சரிபார்க்கும் என்று சொன்னோம் இப்பொழுது ஒரு கணக்கை எடுத்துக் கொள்வோம் 25 மில்லிமீட்டர் H8 8 7 என்ற எண்களை ஏற்கனவே கணக்கீடு செய்துள்ளோம் அதைச் சரிபார்க்க வேண்டும் H8 துளைக்கான வரம்பு 25 030 மில்லிமீட்டர் குறைந்தபட்ச வரம்பை அடிப்படை அளவுக்கு சமமாக எடுத்துக் கொள்வோம் f7 ஷாப்ட் க்கான அதிகபட்ச வரம்பைக் கொண்டுள்ளது கேஜ் தயாரிப்பாளர்கள் 10 சதவீத வொர்கிங் டாலரன்ஸ் மேலும் கேஜ் மற்றும் இடைவெளிக்கான டாலரன்ஸ் சேர்த்து அதன் இணைப்பை சரி பார்க்குமாறு கேஜ் ஐ வடிவமைத்துள்ளனர் எனவே நாம் முதலில் செய்வது துளைக்கான டாலரன்ஸ் தெரிந்து கொள்வது அது என்னவென்றால் HL LL ஆகும் எனவே இது 25 030 25 ஆகும் இது 0 03 மில்லிமீட்டர் ஆகும் அடுத்தது ஷாப்ட் க்கான டாலரன்ஸ் இது 24 970 24 950 இது 0 020 மில்லிமீட்டர் ஆகும் இடைவெளி கேஜ் க்கான டாலரன்ஸ் 0 10 சதவிகிதம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது எனவே 0 1 x 0 020 எடுத்துக் கொண்டால் டாலரன்ஸ் 0 002 மில்லிமீட்டர் ஆகும் வொர்கிங் டாலரன்ஸ் 0 09 மில்லிமீட்டரை விட குறைவாக இருப்பதால் தேய்மானத்திற்கான அலவன்ஸ் ஐ பொருட்படுத்த தேவையில்லை எனவே நாம் பிளக் கேஜ் ன் பிளக் அலவன்ஸ் பற்றி பேச விரும்பினால் இது பிளக் கேஜ் கருத்தில் கொள்வதைத் தவிர வேறில்லை எனவே GO பிளக் கேஜ் ன் பரிமாணங்கள் 25 000 பிளஸ் 0 003 க்கு சமமாக இருக்கும் இது மைனஸ் 0 000 ஆகும் துளைக்கான டாலரன்ஸ் H L L 030 25 0 030 மி மீ ஷாப்ட் க்கான டாலரன்ஸ் 24 970 24 950 0 020 மி இடைவெளி கேஜ் க்கான கேஜ் தயாரிப்பாளர்கள் டாலரன்ஸ் 0 020 0 002 மிமீ வொர்கிங் டாலரன்ஸ் 0 09 மி மீ க்கும் குறைவாக இருப்பதால் தேய்மானத்திற்கான அலவன்ஸ் பொருட்படுத்த தேவையில்லை பிளக் கேஜ் GO பிளக் கேஜ் ன் பரிமாணம் GO பிளக் கேஜின் அடிப்படை அளவு துளையின் குறைந்தபட்ச வரம்புக்கு சமமாக இருப்பதால் இது அதிகபட்ச பொருள் நிலை அதாவது 25 000 மில்லிமீட்டர் ஆகும் NO GO பிளக் கேஜின் அடிப்படை அளவு 25 030 க்கு சமம் எனவே NO GO பிளக் கேஜின் பரிமாணங்கள் 25 033 பிளஸ் 0 000 மைனஸ் 0 003 க்கு சமம் ஒரு இடைவெளி கேஜ் பொறுத்தவரை GO பக்கமானது ஷாப்ட் க்கான அதிகபட்ச பொருள் வரம்புக்கு சமமாக இருக்கும் ஆனால் அது 24 970 மில்லிமீட்டர் ஆகும் மேலும் GO இடைவெளி கேஜ் ன் பரிமாணங்கள் 24 970 பிளஸ் 0 000 க்கு சமமாக இருக்கும் மேலும் இது மைனஸ் 0 002 மில்லிமீட்டராக இருக்கும் எனவே அது இடைவெளி கேஜ் ற்கான NOT GO அல்லது NO GO பக்கம் ஆகும் இது ஷாப்ட் குறைந்தபட்ச பொருள் வரம்புகளாக இருக்கும் அது 24 950 மில்லிமீட்டர் ஆகும் இதனால் NO GO இடைவெளி கேஜ் ன் பரிமாணங்கள் 24 950 பிளஸ் 0 002 மைனஸ் 0 000 மில்லிமீட்டர் க்கு சமமாக இருக்கும் GO பிளக் கேஜின் அடிப்படை அளவு துளை குறைந்தபட்ச வரம்பு M NO GO பிளக் கேஜின் அடிப்படை அளவு 25 030 மி எனவே 'NO GO' பிளக் கேஜின் பரிமாணம் இடைவெளி கேஜ் GO பக்கம் ஷாஃப்ட் ன் M L 24 970 மி GO இடைவெளி கேஜ் ன் பரிமாணங்கள் 24 970 0 002 மி NOT GO பக்கம் ஷாஃப்ட் ன் L L 24 950 மி இதனால் NO GO இடைவெளி கேஜின் பரிமாணம் எனவே இப்போது இந்த கணக்கில் நீங்கள் பார்த்தால் இதை நாங்கள் ஒரு பிளக் கேஜிற்காகத் தீர்த்துள்ளோம் மேலும் இடைவெளி கேஜி ற்கும் நாங்கள் தீர்த்துள்ளோம் எனவே இது பிளக் கேஜிற்கானது இங்கே எங்களுக்கு கிடைத்த தரவுகள் 25 030 ஆகும் மேலும் குறைந்த வரம்புகள் அடிப்படை அளவிற்கு சமமாக இருக்கும் பின்னர் நாங்கள் ஒரு ஷாப்ட் க்கு H7 ஐ வழங்கியுள்ளோம் அல்லது வரம்புக்குட்பட்ட அளவு f7 ஐ ஷாப்ட் க்கு வழங்கியுள்ளோம் எனவே இதை நாங்கள் செய்ய முயற்சித்தோம் GO கேஜ் ன் மற்றும் NO GO கேஜ் ற்கான பரிமாணங்களைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் எனவே தேர்வில் இது போன்று தீர்க்கவேண்டிய கணக்குகளை எதிர்பார்க்கலாம் ஆக நாங்கள் கணக்கின் இந்த பகுதியை மட்டுமே பார்க்கிறோம் எனவே நீங்கள் இந்த வரம்பை தீர்க்க முயற்சிப்பீர்கள் பிளக் கேஜுன் NOT GO க்கான வரம்பு 40 எனவே இது மைனஸ் 0 0429 ஆக இருக்கும் இது பிளஸ் 0 0390 மில்லிமீட்டராக இருக்கும் ஒரு ஸ்னாப் கேஜின் ஷாஃப்ட் க்கான GO வரம்புகள் பின்வருமாறு இங்கே இது எதற்காக அதிக வரம்பாக இருக்கும் இது என்னவென்றால் அடிப்படை அளவு மைனஸ் அடிப்படை விலகல் பிளஸ் தேய்மானத்திற்கான அலவன்ஸ் 10 சதவிகிதம் ஆகும் எனவே இது என்னவென்றால் 40 00 மைனஸ் 0 080 பிளஸ் 0 00063 மில்லிமீட்டர் எனவே இது 39 91937 மில்லிமீட்டர் குறைந்த வரம்புகளைப் பற்றி நாம் பேசினால் இது 40 00 மைனஸ் 0 080 பிளஸ் 0 00063 தவிர வேறொன்றுமில்லை இது தேய்மானத்திற்கான அலவன்ஸ் மற்றும் கேஜ் அலவன்ஸ் ஆகும் எனவே கேஜ் அலவன்ஸ் என்பது தேய்மானத்திற்கான அலவன்ஸ் பிளஸ் கேஜ் அலவன்ஸ் இது 0 063 ஆகும் எனவே நமக்கு கிடைத்த விடை 39 91307 ஆகும் எனவே இப்போது GO கேஜ் ற்கான வரம்பை எடுத்துக்கொள்வோம் ஸ்னாப் கேஜ் GO ற்கான வரம்பு 40 0 க்கு சமம் இங்கே இது மைனஸ் 0 08693 மற்றும் மைனஸ் 0 08063 ஆகும் இது ஸ்னாப் கேஜிற்கான GO வரம்பாக இருக்கும் எனவே இது மைனஸ் NO GO கேஜ் ற்கான வரம்பு நீங்கள் இதை NO GO ஸ்னாப் கேஜுக்கு தீர்க்க முடியும் நான் அதற்கான விடையை எழுதுகிறேன் நீங்களும் அதை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்கு வழிமுறையையும் கொடுத்துள்ளோம் பிற மாதிரி கணக்குகளை மீண்டும் செய்யுங்கள் நான் இங்கே விடையை நேரடியாக எழுதுகிறேன் அது 4 0 ஆகும் எனவே இது மைனஸ் 0 1430 ஆக இருக்கும் மேலும் இது மைனஸ் 0 1493 மில்லிமீட்டராக இருக்கும் சரி பிளக் கேஜ் NOT GO ற்கான வரம்பு ஷாஃப்ட் க்கு ஸ்னாப் கேஜின் GO வரம்பு பின்வருமாறு அதிகபட்ச வரம்பு அடிப்படை அளவு அடிப்படை விலகல் தேய்மானத்திற்கான அலவன்ஸ் 40 080 0 00063 39 91937 மி குறைந்தபட்ச வரம்பு 40 00 0 080 0 00063 0 0063 39 91307 மி ஸ்னாப் கேஜிற்கான GO வரம்பு ஸ்னாப் கேஜிற்கான NO GO வரம்பு முந்தைய ஸ்லைடுகளில் இந்த விளக்கத்திற்கான புள்ளிவிவரத்தை நாங்கள் ஏற்கனவே கொடுத்துள்ளோம் எனவே இந்த பகுதி 10 சதவிகித தேய்மான இழப்பை கணக்கில் எடுத்துக் கொள்ள முயற்சிக்கும் ஆனால் இதுவரை தேய்மானத்தை எடுத்துக்கொள்ளவில்லை நான் இப்போது அதை தீர்க்க முயற்சிக்கிறேன் எனவே இது தேய்மானத்திற்கான இழப்பு ஆகும் எனவே நீங்கள் இந்த தேய்மானத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு தீர்க்க முடியும் பின்னர் அதற்கான பதிலைப் பெற முயற்சி செய்கிறீர்கள் எனவே இந்த அத்தியாயத்தில் பார்த்ததை மறுபரிசீலனை செய்வோம் நாம் முதலில் சில அடிப்படைக் கருத்துக்களைக் கண்டோம் பின்னர் பரிமாற்றம் செய்யக்கூடிய அடிப்படைக் கருத்துக்களான துல்லியம் துல்லியம் பரிமாற்றம் ஆகியவற்றை கண்டோம் நாம் பார்த்த இருவகை விநியோகம் பின்னர் பரிமாற்றம் செய்யக்கூடிய அடிப்படை கருத்துகளைக் கண்டோம் பின்னர் நாங்கள் செலக்டிவ் அசெம்பிளி பற்றி பார்த்தோம் செலக்டிவ் அசெம்பிளி என்பது முதலில் நீங்கள் அனைத்து அளவுகளில் உள்ள பொருட்களை எடுத்து பின்னர் அதை வெவ்வேறு பரிமாணங்களுக்கு வரிசைப்படுத்துகிறீர்கள் இவ்வாறு வரிசைப் படுத்திய பரிமாணங்களில் இருந்து ஒவ்வொன்றாக தேர்ந்தெடுத்து அதைச் செய்யத் தொடங்குங்கள் பின்னர் நாங்கள் டாலரன்ஸ் ஐ பார்க்கத் தொடங்கினோம் பின்னர் உற்பத்தி செலவு மற்றும் வொர்கிங் டாலரன்ஸ் பற்றி பார்த்தோம் பின்னர் டாலரன்ஸ் இன் வகைப்பாடு அதிகபட்ச பொருள் வரம்பு நிலை மற்றும் குறைந்தபட்ச பொருள் நிலை ஆகியவற்றைக் கண்டோம் எனவே நீங்கள் அதைக் கழித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் டாலரன்ஸ் பெற முயற்சிக்கிறீர்கள் பின்னர் நாங்கள் பொருத்துவதை பற்றி பார்த்தோம் நமக்கு ஏன் இந்த பொருத்துதல் தேவை ஏனெனில் பொருட்களை இணைத்தல் என்பது ஒரு முக்கியமான அங்கம் வகிக்கிறது பொருத்துதலில் இணைக்கும் பாகம் இணையும் பாகம் இருக்கும் எனவே கொடுக்கப்பட்ட டாலரன்ஸ் யைப் பொறுத்து அதிகபட்ச பொருள் மற்றும் குறைந்தபட்ச பொருள் நிலை ஆகியவை உள்ளன நீங்கள் மூன்று வெவ்வேறு பொருத்துதல் வகைகளைக் கொண்டிருக்கலாம் அவை கிளியரன்ஸ் பொருத்தம் ட்ரான்சிடின் பொருத்தம் மற்றும் இன்டர்பெரென்ஸ் பொருத்தம் எனவே நீங்கள் விரும்பும் பொருத்தத்தை நீங்கள் தேர்வுசெய்யக்கூடிய சூழ்நிலையைப் பொறுத்து தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் பின்னர் நாங்கள் பொருத்துதல் காண அலவன்ஸ் பற்றி விவாதித்தோம் எனவே பல்வேறு வகையான துளை அடிப்படை அமைப்பு மற்றும் ஷாஃப்ட் அடிப்படை அமைப்பு ஆகியவற்றைக் கண்டோம் தற்போது மிகவும் பிரபலமானது துளை அடிப்படை அமைப்பு ஆகும் எனவே ஷாஃப்ட் ஐ துளையின் அடிப்படை அமைப்பின் தேவைகளுக்கு ஏற்ப தயாரித்துக் கொள்ளலாம் இறுதியாக வரம்புகள் மற்றும் பொருத்தங்களின் அமைப்புகள் மற்றும் அவற்றின் வரையறைகள் மேலும் டெய்லர்ஸ் கொள்கை ஆகியவற்றைக் கண்டோம் அதில் நாம் இரண்டு விஷயங்களைக் கண்டோம் ஒன்று GO கேஜ் மற்றொன்று NO GO கேஜ் என்று அழைக்கப்படுகிறது நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்னாப் கேஜ் பிளக் கேஜ் பயன்படுத்தலாம் எனவே GO கேஜ் ஒரு ஷாட்டில் பல அம்சங்களைச் சரிபார்க்க முயற்சிக்கும் NO GO கேஜ் ஒரு ஷாட்டில் ஒரே ஒரு அம்சத்தை மட்டுமே சரிபார்க்கும் இது நீண்டதாக இருக்கும் இது குறுகியதாக இருக்கும் இதன் மூலம் இந்த அத்தியாயத்தின் முடிவுக்கு வருகிறோம் இப்போது நான் மாணவர்களுக்கு ஒரு சிறிய வேலையை கொடுக்க விரும்புகிறேன் சரி எனவே நான் விரும்புவது என்னவென்றால் இந்த எடுத்துக்காட்டுகள் நிஜ வாழ்க்கை எடுத்துக்காட்டுகள் என்பதை நீங்கள் அடையாளம் காண விரும்புகிறேன் அதில் நீங்கள் கிளியரன்ஸ் பொருத்தம் ட்ரான்சிடின் பொருத்தம் மற்றும் இன்டர்பெரென்ஸ் பொருத்தம் பற்றி பேச முயற்சிப்பீர்கள் எனவே நீங்கள் என்ன செய்வீர்கள் என்பது கிளியரன்ஸ் ட்ரான்சிடின் மற்றும் இன்டர்பெரென்ஸ் பொருத்தம் ஆகியவற்றுக்கான சில உதாரணங்களைக் கண்டுபிடிக்க முயற்சிப்பீர்கள் நீங்கள் அதை செய்த பிறகு என்ன செய்வீர்கள் என்றால் அதே உதாரணத்தை எடுத்து கிளியரன்ஸ் இல் இருந்து இன்டர்பெரென்ஸ் க்கும் மற்றும் இன்டர்பெரென்ஸ் இல் இருந்து ட்ரான்சிடின் க்கும் மாற்ற முயற்சி செய்யுங்கள் இந்த மாற்றத்தினால் தயாரிப்பு பொருளில் வெளியீட்டில் என்னென்ன மாற்றம் இருக்கும் என்பதைக் கண்டறிய முயற்சிப்பீர்கள் இது ஏன் வழங்கப்படுகிறது இந்த பயிற்சி பொருத்துதல் எவ்வளவு முக்கியம் என்பதை உங்களுக்கு உணர்த்தும் சரி அடுத்தது நான் சொல்ல விரும்புகிறேன் அல்லது உங்கள் அழிப்பான் ஒரு கேஜ் ஐ உருவாக்க விரும்புகிறேன் நீங்கள் ஒரு க்யூபாய்டல் அழிப்பானுக்கு நீளம் மற்றும் அகலத்தை சரிபார்க்க அதற்கான ஒரு கேஜ் ஐ உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் நான் கேஜ் ஐ பற்றிக் கூறும் போது அதற்கு இரண்டு பிரிவுகள் இருக்க வேண்டும் அதற்கு GO கேஜ் இருக்க வேண்டும் மற்றும் NO GO கேஜ் இருக்க வேண்டும் எனவே இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் தயாரித்த கேஜ் எதை வேண்டுமானாலும் தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்வது அதாவது நீங்கள் தயாரித்த எரேசர் நீளம் மற்றும் அகலத்தின் அடிப்படையில் சரியானது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே இந்த இரண்டு எடுத்துக்காட்டுகள் இந்த கேஜ் கள் எவ்வளவு முக்கியம் என்பதையும் பரிமாணத்தைக் கண்டுபிடிப்பதற்கான கேஜ் உருவாக்குவது எவ்வளவு கடினம் என்பதையும் நீங்கள் புரிந்துகொண்டு பாராட்ட முயற்சிக்க வேண்டும் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல அதைக் கண்டுபிடிக்க நீங்கள் பல கணக்கீடுகளைச் செய்ய வேண்டும் மற்றொன்று பொருத்துதல் மற்றும் டாலரன்ஸ் இதன் மூலம் நாங்கள் இந்த லிமிட்ஸ் பிட்ஸ் மற்றும் டாலரன்ஸ் அத்தியாயத்தின் முடிவிற்கு வருகிறோம் தயவுசெய்து இந்த இரண்டு பயிற்சிகளையும் செய்ய முயற்சிக்கவும் நீங்கள் அதை என்னிடம் மீண்டும் சமர்ப்பிக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கத் தொடங்கும் போது நீங்கள் அளவியல் பொருள் மற்றும் குறிப்பாக இந்த குறிப்பிட்ட தலைப்பு பற்றியும் கற்றுக் கொண்டு பாராட்டுவீர்கள்